2 வது தொகுதியில் நேரியல் நிரலாக்க தீர்வுகளைப் படிக்க நாம் செல்கிறோம் முந்தைய தொகுதியில் நேரியல் நிரலாக்க சூத்திரங்களைப் பார்த்தோம் இப்போது நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கான தீர்வைப் படிப்போம் குறிப்பாக நேரியல் நிரலாக்க சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான வரைகலை மற்றும் இயற்கணித முறைகள் கொடுக்கப்பட்ட நேரியல் நிரலாக்க சிக்கலைத் தீர்ப்பதற்கான வரைகலை முறையை முதலில் பார்ப்போம் இது ஒரு பெரிதாக்குதல் சிக்கலாக நாம் கருதுவோம் 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ அதிகரிக்கவும் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஆகிய இரண்டு மாறிகள் உள்ளன மேலும் இரண்டு மாறிகள் இருப்பதால் இந்த இரண்டு மாறிகளையும் ஒரு வரைபடத்தில் குறிக்க முடியும் எனவே முதலில் ஒரு வரைபடத்தைப் பயன்படுத்தி தடைகள் மற்றும் புறநிலை செயல்பாட்டைக் குறிக்க முயற்சிக்கிறோம் எனவே முதலில் தோற்றத்தை வரையறுப்பதன் மூலமும் எக்ஸ் மற்றும் ஒய் அச்சு வரைவதன் மூலமும் வரைபடத்தை வரைய ஆரம்பிக்கிறோம் வழக்கமாக எக்ஸ் மற்றும் ஒய் அச்சு வரைபடத்தை 4 நால்வகைகளாகப் பிரிக்கிறது ஆனால் நாம் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை தீர்க்கும்போது 4 நால்வரில் ஒன்றை மட்டுமே பார்க்கிறோம் ஏனெனில் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 பின்னர் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 நாம் முதல் நால்வரைப் பாருங்கள் இங்குள்ள மற்ற மூன்று நால்வகைகளையும் நாம் பார்க்கவில்லை அங்கு குறைந்தபட்சம் ஒரு மாறி எதிர்மறை மதிப்புகளை எடுக்கும் எனவே வரைகலை முறையைப் பயன்படுத்தும் போது அனைத்து நேரியல் நிரலாக்க சிக்கல்களிலும் இரண்டு மாறிகள் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் முதல் நால்வகைக்கு மட்டுமே நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் இப்போது நாம் முயற்சி செய்து வரையலாம் எக்ஸ் அச்சு இப்போது குறிக்கும் முதல் மாறி எக்ஸ் 1 மற்றும் ஒய் அச்சு எக்ஸ் 2 என்ற இரண்டாவது மாறியைக் குறிக்கும் இப்போது இரண்டு தடைகளையும் வரைபடத்தில் வரைய முயற்சிக்கிறோம் எனவே 3X1 3X2 ≤ 21 என்ற முதல் தடையை நாம் எடுத்துக் கொள்கிறோம் இது சமத்துவமின்மையைக் கொண்டுள்ளது எனவே நாம் என்ன செய்வது முதலில் அதனுடன் தொடர்புடைய சமன்பாட்டை வரைகிறோம் பின்னர் அந்த பகுதியை வரைபடத்தில் கண்டுபிடிப்போம் இது சமத்துவமின்மையைக் குறிக்கிறது எனவே முதல் கட்டுப்பாடு 3X1 3X2 21 ஆக இருக்கும் அது இந்த வழியில் வரையப்படும் எனவே கட்டுப்பாடு அல்லது 3X1 3X2 21 என்ற வரி இங்கே வரையப்பட்டுள்ளது இந்த கோட்டை வரைய எங்களுக்கு இரண்டு புள்ளிகள் தேவை இந்த இரண்டு புள்ளிகளும் 70 மற்றும் 07 மற்றும் இந்த இரண்டு புள்ளிகளால் நாம் கோட்டை வரையலாம் 3X1 3X2 21 அல்லது X1 X2 7 இப்போது இந்த வரி வரைபடத்தை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கிறது ஒரு பகுதி நான் காண்பிக்கும் இந்த கோட்டிற்குக் கீழே உள்ளது மற்ற பகுதி இந்த வரிக்கு மேலே உள்ளது இது இந்த இடம் இப்போது இந்த இரண்டில் ஒன்று குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மற்றொன்று பெரியதாகவோ அல்லது சமமாகவோ மாறும் இப்போது எந்த பகுதி குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்பதற்கு நாம் ஒரு வசதியான புள்ளியை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் இந்த சமன்பாட்டிற்கு மாற்றாக மாற்றுவோம் இடது புறம் 0 என்றும் வலது புறம் 21 இடது கை பக்கமானது வலது புறத்தை விட குறைவாக உள்ளது எனவே தோற்றம் 21 க்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் பகுதியில் உள்ளது எனவே இந்த மூன்று புள்ளிகளிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த முக்கோணம் 3X1 3X2 ≤ 21 உடன் தொடர்புடைய பகுதி ஆகும் முதல் தடையை வரைந்த பின்னர் இப்போது 4X1 3X2 ≤ 24 என்ற இரண்டாவது தடையை வரைகிறோம் முதலில் இருக்கும் 4X1 3X2 24 மற்றும் 4X1 3X2 24 ஐ பூர்த்தி செய்யும் இரண்டு புள்ளிகளை 60 மற்றும் 08 குறிக்க வேண்டும் என்பதை வரைய வேண்டும் எனவே 4X1 3X2 24 வரி வரையப்பட்டுள்ளது மீண்டும் இந்த வரி இப்பகுதியை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கும் ஒன்று இந்த பகுதி மற்றொன்று மறுபுறம் அவற்றில் ஒன்று 4X1 3X2 ≤ 24 உடன் ஒத்திருக்கும் மற்றொன்று பெரியது அல்லது அதற்கு சமமானதாக இருக்கும் ஏனெனில் நாம் ஒரு வசதியான புள்ளியை எடுத்து அதை மதிப்பீடு செய்வதற்கு முன்பு செய்ததைப் போல எனவே 00 இல் மதிப்பீடு செய்யும் போது இது 4X1 3X2 தோற்றம் 0 ஆகிறது மற்றும் இது வலது புற மதிப்பு 24 ஐ விட குறைவாக உள்ளது எனவே இந்த மூன்று புள்ளிகளால் உருவாக்கப்பட்ட பகுதி இந்த மூன்று புள்ளிகளால் 0 8 6 0 மற்றும் 0 0 உருவாக்கிய முக்கோணம் 4X1 3X2 ≤ 24 பகுதியை உருவாக்குகிறது எனவே இப்போது நாம் என்ன செய்கிறோம் இரு பிராந்தியங்களுக்கும் பொதுவான இந்த பிராந்தியத்தை இப்போது பார்க்கிறோம் முதல் தடைக்கு இந்த முக்கோணம் இருந்தது 0 7 7 0 மற்றும் 0 0 ஆகியவற்றுக்கு இடையேயான பகுதி என்பதை நாம் முதலில் பார்த்தோம் இரண்டாவது தடைக்கு 0 8 6 0 மற்றும் 0 0 மற்றும் இப்போது நிழலாடிய மற்றும் காண்பிக்கப்படும் பொதுவான பகுதி இந்த இரண்டு தடைகளும் திருப்தி அடைந்த பகுதி என்பதால் நாம் இப்போது அந்த பிராந்தியத்தைப் பார்த்துக் கொண்டிருக்கும் இரண்டு தடைகளையும் பூர்த்தி செய்ய விரும்புகிறோம் அங்கு இரண்டு தடைகளும் திருப்தி அடைகின்றன மற்றும் நிழலாடிய பகுதி இரண்டுமே திருப்தி அடைகின்றன 3 4 மற்றும் நிழலாடிய பகுதி சாத்தியமான பகுதி என்று அழைக்கப்படும் இந்த குறுக்குவெட்டு புள்ளியும் நம்மிடம் உள்ளது தடைகள் திருப்தி அடைகின்றன என்பதைக் குறிக்க சாத்தியமான வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் உதாரணமாக மற்ற புள்ளிகளைப் பார்ப்போம் புள்ளிகளைப் பார்த்தால் 7 0 புள்ளி 7 0 முதல் தடையை பூர்த்தி செய்கிறது ஆனால் புள்ளி 7 0 இரண்டாவது தடையை பூர்த்தி செய்யாது எனவே அது அணுக முடியாதது எனவே ஒரு தடையை கூட மீறும் மற்றும் ஒரு தடையை கூட பூர்த்தி செய்யாத எந்த புள்ளியும் அணுக முடியாதது என்று அழைக்கப்படுகிறது எனவே 7 0 அணுக முடியாதது இப்போது 0 8 இரண்டாவது தடையை திருப்தி செய்கிறது ஆனால் முதல் தடையை மீறுகிறது 0 8 அணுக முடியாதது 7 5 அல்லது இங்கே எங்காவது இருக்கும் ஒரு புள்ளியை நாம் எங்காவது எடுத்துக் கொண்டால் அது இரு தடைகளையும் மீறுகிறது எனவே அந்த சாத்தியமான பிராந்தியத்தில் உள்ள புள்ளியைத் தவிர வேறு எந்த புள்ளியும் குறைந்தது ஒரு தடையை மீறுகிறது எனவே இந்த இடத்திலுள்ள அனைத்து புள்ளிகளும் சாத்தியமில்லை ஏனெனில் அவை எக்ஸ் 1 க்கு எதிர்மறை மதிப்புகளைக் கொண்டுள்ளன எனவே சாத்தியமான பகுதியை அடையாளம் காண்பது முக்கியம் மேலும் இந்த நேரியல் நிரலாக்க சிக்கலுக்கான சாத்தியமான பகுதியை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் இப்போது இந்த சாத்தியமான பகுதி நாம் காட்டிய நிழல் பகுதி மற்றும் இந்த மூலையில் உள்ள புள்ளிகள் மற்றும் எல்லை புள்ளிகள் உள்ளிட்ட சாத்தியமான பகுதிக்குள் எந்த பள்ளியும் உள்ளது எடுத்துக்காட்டாக இங்கே 3 0 போன்ற ஒரு புள்ளி ஒரு எல்லை புள்ளியாகும் இங்கே ஒரு புள்ளி 0 3 ஒரு எல்லை புள்ளியாகும் எனவே மூலைகளிலும் எல்லைகளிலும் இந்த பிராந்தியத்திற்குள்ளும் உள்ள அனைத்து புள்ளிகளும் அவை சாத்தியமான பகுதியைச் சேர்ந்தவை அவை சாத்தியமான தீர்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன தீர்வு என்ற வார்த்தையைப் பயன்படுத்தும்போது மாறிகள் எடுக்கும் மதிப்புகளைக் குறிக்க தீர்வு என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக 0 0 ஒரு தீர்வாகும் 1 1 இங்கே எங்காவது இருக்கும் ஒரு தீர்வு இப்போது 0 0 மற்றும் 1 1 சாத்தியமான தீர்வுகள் ஏனெனில் அவை சாத்தியமான பகுதியில் பொய் 7 0 இது X1 7 X2 0 ஐக் குறிக்கும் ஒரு தீர்வாகும் ஆனால் இது ஒரு அணுக முடியாத தீர்வு வரைபடத்தைப் பயன்படுத்தி லீனியர் புரோகிராமிங் சிக்கலைத் தீர்ப்பதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் இப்போது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ வைத்திருக்க விரும்புகிறோம் இது கொடுக்கப்பட்ட இரண்டு தடைகளையும் பூர்த்திசெய்யும் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ எதிர்மறையை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது இரண்டு அச்சுகளும் அடிப்படையில் பகுதியைக் குறிக்கின்றன அங்கு எதிர்மறையானது முதல் நால்வரை திருப்திப்படுத்துகிறது பின்னர் ஒரு சாத்தியமான பகுதியைப் பெறுவதற்கு அந்த இரண்டு தடைகளையும் அந்த முதல் நால்வரில் சேர்த்துள்ளோம் சாத்தியமான பிராந்தியத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் கொடுக்கப்பட்ட இரண்டு தடைகளையும் பூர்த்திசெய்து எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்கின்றன எனவே இந்த சாத்தியமான பிராந்தியத்தில் உள்ள எவரும் அல்லது ஒவ்வொரு புள்ளிகளும் அனைத்து தடைகளையும் பூர்த்தி செய்யும் ஒரு தீர்வாகும் மேலும் அந்த தீர்வு அல்லது 10X1 9X2 ஐ அதிகரிக்கும் சாத்தியமான பகுதிக்குள் இருக்கும் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் சாத்தியமான பிராந்தியத்தை நாம் உன்னிப்பாகக் கவனிக்கும்போது சாத்தியமான பிராந்தியத்தில் எல்லையற்ற புள்ளிகள் உள்ளன என்பதை விரைவாக உணர்ந்து கொள்கிறோம் மேலும் சாத்தியமான எல்லையற்ற சாத்தியமான தீர்வுகளிலிருந்து சிறந்த புள்ளியைப் பெறக்கூடிய வழியை இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது சிறந்த தீர்வைப் பெற 10X1 9X2 இன் மிக உயர்ந்த மதிப்பைக் கொண்ட X1 மற்றும் X2 இன் மதிப்பு இப்போது இன்னும் சில விஷயங்களைச் செய்கிறோம் சாத்தியமான பிராந்தியத்திற்குள் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு எல்லை புள்ளியால் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று சொல்வதன் மூலம் நாம் முதலில் தொடங்குகிறோம் எனவே இதை விளக்குகிறேன் இப்போது சாத்தியமான பகுதிக்குள் இருக்கும் ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இந்த புள்ளி இருக்கட்டும் 1 1 இப்போது எக்ஸ் 1 1 மற்றும் எக்ஸ் 2 1 ஆக இருக்கும்போது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 10 9 19 ஆகும் எனவே நாம் 1 யூனிட் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இன் 1 யூனிட் செய்யப் போகிறோம் என்று கருதினால் நமக்கு கிடைக்கும் வருவாய் என்பது 19 ஆகும் இப்போது நான் என்ன செய்கிறேன் என்றால் இந்த புள்ளியை எக்ஸ் 1 மதிப்பை ஒரு எல்லை புள்ளியை அடையும் வரை நீட்டிக்க முடியும் எனவே இங்கே என்ன நடக்கும் என்பது நான் 5 5 1 போன்ற ஒன்றைப் பெறுவேன் அல்லது இது போன்ற ஏதாவது இங்கே இருக்கும் எல்லைப் புள்ளியாகும் எனவே இந்த எல்லைப் புள்ளிக்கு நான் 10X1 9X2 ஐ மதிப்பிடும்போது இந்த எல்லைப் புள்ளியின் 10X1 9X2 இன் மதிப்பு 1 1 க்கான 10X1 9X2 இன் மதிப்பை விட அதிகமாக இருக்கும் எனவே நான் இந்த புள்ளியை வலதுபுறமாக நகர்த்தினால் அதாவது எக்ஸ் 2 ஐ ஒரே மாதிரியாக வைத்திருப்பதன் மூலம் நான் எக்ஸ் 1 ஐ அதிகரிக்கிறேன் மேலும் இது ஒரு எல்லை புள்ளியைத் தொடும் வரை இந்த புள்ளியை வலப்புறம் நகர்த்துவேன் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு அல்லது வருவாய் அதிகரித்து வருவதை நான் உணர்கிறேன் இதேபோல் நான் இதை 1 1 வைத்திருந்தால் நான் எக்ஸ் 2 மதிப்பை அதிகரித்து அதை மேல் நோக்கி தள்ளினால் அது 1 6 அடையும் அந்த நேரத்தில் அது இன்னும் சாத்தியமாக இருக்கும் இப்போது நான் 1 6 எடுக்கும் போது இங்கே இருக்கும் புள்ளி எல்லை புள்ளி புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு 19 ஐ விட அதிகமாக இருக்கும் அது உண்மையில் 64 ஆக இருக்கும் எனவே இந்த பிராந்தியத்திற்குள் ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு எல்லை புள்ளி இருக்கும் இது புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்பைக் கொடுக்கும் நான் இந்த வார்த்தையை சிறப்பாகப் பயன்படுத்துகிறேன் ஏனென்றால் புறநிலை செயல்பாடு குறைக்கப்பட வேண்டும் என்றால் நான் அதை இடதுபுறமாக நகர்த்தும்போது எனக்கு ஒரு சிறந்த மதிப்பு கிடைக்கும் அதைக் குறைக்க வேண்டுமானால் சிறந்த மதிப்பைப் பெற அதை கீழே நகர்த்துவேன் ஆனால் இது அதிகரிக்கிறதா அல்லது குறைக்கிறதா என்பதைப் பொறுத்து இந்த குணகங்களின் தொகை நேர்மறையானதா அல்லது எதிர்மறையானதா என்பதைப் பொறுத்து இந்த புள்ளியை எல்லையை நோக்கி நகர்த்துவது எப்போதுமே சாத்தியமாகும் அதை நாம் பல வழிகளில் செய்ய முடியும் ஆனால் தெளிவாக 4 வழிகள் அதை வலதுபுறமாக மாற்றுவதன் மூலம் இடதுபுறமாக நகர்த்துவதன் மூலம் அதை மேலே நகர்த்துவதன் மூலமும் அதை கீழே நகர்த்துவதன் மூலமும் இந்த 4 இல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்புகளைக் கொடுக்கும் என்பதை நாம் உணருவோம் ஆகவே சாத்தியமான பகுதிக்குள் நான் புள்ளிகளை கண்டிப்பாக மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை என்பதை சுருக்கமாகக் கூறுகிறோம் எல்லைகளில் உள்ள புள்ளிகளை மதிப்பீடு செய்தால் போதும் எனவே எல்லைகளில் உள்ள புள்ளிகளை மதிப்பிடுவது போதுமானது ஆனால் இது 0 0 முதல் 6 0 முதல் 3 4 மற்றும் 0 7 வரை தொடங்கி இந்த பிராந்தியத்தின் எல்லை என்பதை நாம் உணர்கிறோம் ஆனால் எல்லையற்ற எல்லை புள்ளிகள் உள்ளன என்பதையும் நாம் உணர்கிறோம் இப்போது ஒவ்வொரு எல்லை புள்ளியும் ஒரு மூலையில் புள்ளி ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை மற்றொரு கவனிப்போம் எடுத்துக்காட்டாக நான் புள்ளியை 1 6 எடுத்துக் கொண்டால் எல்லை புள்ளியாக இருக்கும் புள்ளி 1 6 மதிப்பு 10 54 64 ஆகும் இப்போது நான் இந்த எல்லைப் புள்ளியை எல்லைப் பகுதியுடன் நகர்த்த முயற்சி செய்து 0 7 அல்லது 3 4 வர முயற்சிக்கிறேன் நான் இன்னும் சாத்தியமானவன் என்று நான் செய்தால் நான் எல்லா தடைகளையும் பூர்த்தி செய்கிறேன் எனவே நான் அவ்வாறு செய்தால் 0 7 எனக்கு 63 ஐயும் 3 4 எனக்கு 66 ஐயும் கொடுக்கும் எனவே 3 4 நோக்கி கீழ் நோக்கி நகர்வதன் மூலம் நான் அதிக மதிப்பைப் பெற முடியும் புறநிலை செயல்பாடு எனவே ஒவ்வொரு எல்லை புள்ளியும் ஒரு மூலையில் புள்ளியால் ஆதிக்கம் செலுத்துகிறது ஏனென்றால் நம்மிடம் இரண்டு மாறிகள் மற்றும் இரண்டு கோடுகள் இருக்கும்போது எல்லை புள்ளியை ஒரு மூலையில் உள்ள புள்ளியைத் தொடும் வரை எல்லையில் எப்போதும் நகர்த்த முடியும் மேலும் ஒரு மூலையில் உள்ள புள்ளிகள் சிறந்த மதிப்பைக் கொடுக்கும் இது அதிக மதிப்பாக இருந்தால் அது குறைந்த மதிப்பைக் குறைத்தால் அது புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்பைக் கொடுக்கும் எனவே ஒவ்வொரு எல்லை புள்ளியும் இப்போது ஒரு மூலையில் புள்ளி ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே மூலையில் உள்ள புள்ளிகளை மட்டுமே மதிப்பீடு செய்வது போதுமானது இப்போது 4 மூலையில் புள்ளிகள் 0 0 6 0 3 4 மற்றும் 0 7 இருப்பதை நாம் உணர்கிறோம் எனவே இதில் 4 மூலையில் புள்ளிகள் உள்ளன இப்போது 4 மூலையில் உள்ள புள்ளிகளுக்கான புறநிலை செயல்பாட்டை மதிப்பீடு செய்கிறோம் மூலையில் புள்ளி 0 0 z என்பது புறநிலை செயல்பாட்டின் மதிப்பு எனவே X1 0 X2 0 10X1 9X2 0 மற்றும் எனவே மூலையில் உள்ள புள்ளிக்கு Z 0 6 0 10X1 9X2 60 மூலையில் உள்ள புள்ளிக்கு 0 7 63 மற்றும் 3 4 க்கு 30 36 கிடைக்கும் 66 என்பது சிறந்த தீர்வாகும் இது புறநிலை செயல்பாடு அல்லது வருவாயின் மிக உயர்ந்த மதிப்பை நமக்கு வழங்குகிறது இப்போது சிறந்த தீர்வு உகந்த தீர்வு என்று அழைக்கப்படுகிறது எனவே வரைகலை முறையின் சுருக்கமாக நாம் முதலில் தடைகளை வகுக்கிறோம் பொதுவான பகுதியான சாத்தியமான பகுதியைக் கண்டுபிடித்து சாத்தியமான பகுதியைக் கண்டுபிடித்து மூலையில் உள்ள புள்ளிகளை மதிப்பிடுவதற்கு போதுமான மூலையில் புள்ளிகளைக் கண்டறிய மதிப்பீடு செய்கிறோம் புறநிலை செயல்பாட்டின் சிறந்த மதிப்பைக் கொண்ட அந்த மூலையில் உள்ள புள்ளி சிறந்த தீர்வு அல்லது உகந்த தீர்வு வரைகலை முறையின் கூடுதல் அம்சங்களையும் அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் சில அம்சங்களையும் காண்போம்